வர்த்தக முத்திரைகள் என்பவை வணிகத்தில் பயன்படுத்தப்படும் முத்திரைகளைக் குறிக்கின்றன இந்த முத்திரைகள் வணிகத்தில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் மற்றும் சேவைகளை அடையாளம் காண அல்லது வேறுபடுத்த பயன்படுத்தப்படுகின்றன வர்த்தகம் என்று சொல்லும்போது நாம் ஒரு வணிகத்தைக் குறிப்பிடுகிறோம் எனவே வர்த்தக முத்திரைகளைப் புரிந்துகொள்ள வணிகங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பணம் அல்லது கருத்தில் கொள்வதற்கான பொருட்கள் மற்றும் சேவைகளின் பரிமாற்றமாக இதை நாம் புரிந்து கொள்கிறோம் வணிகத்தை ஒரு அமைப்பு அல்லது பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகியவற்றைப் பணத்தின் மூலம் பரிமாற்றம் செய்யும் ஒரு அமைப்பு என்று வரையறுக்கலாம் இப்போது இது இரண்டு விஷயங்களைச் செயலுக்குக் கொண்டு வருகிறது வணிகம் என்பதைத் தொடர்பு என்று நாம் புரிந்து கொள்கிறோம் இந்தத் தொடர்பு ஒரு விஷயத்துடன் சம்பந்தப்பட்டது எனவே ஒரு விஷயம் இருக்கிறது அந்த விஷயத்திற்கு மதிப்பு உள்ளது எனவே ஒரு பரஸ்பரத் தொடர்பு உள்ளது தொடர்பு என்பதற்குப் பல அர்த்தங்கள் இருக்கலாம் அது ஒரு கையாளுதல் ஆக இருக்கலாம்அது பரிமாற்றமாக இருக்கலாம் இதில் ஒரு செயல் செய்யப்படுகிறது என்பது மட்டும் குறிக்கப்படவில்லை செயலைச் செய்யும் இரு கட்சிகள் உள்ளன என்பதும் இதில் குறிக்கப் படுகிறது எனவே இதில் ஒரு செயல் செய்யப்படுகிறது என்றால் குறைந்தபட்சம் இரண்டு பேர் ஒருவருடன் ஒருவர் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபடுகின்றனர் இங்கே இரு கட்சிகள் என்பது விற்பவர் மற்றும் வாங்குபவர் ஆக இருக்கலாம் அல்லது குத்தகைக்கு விடுபவர் மற்றும் குத்தகைதாரராக இருக்கலாம் எனவே ஒரு செயல் செய்யப்படுகிறது அந்தச் செயல் இரு கட்சிகளால் செய்யப்படுகிறது இப்போது வணிகத்தில் விஷயம் என்று சொல்லப்படுவது பொருட்கள் அல்லது சேவையைக் குறிக்கிறது இதில் நீங்கள் தயாரிப்புகளையும் சொல்லலாம் அல்லது ஒரு வணிகப் பொருளைக் கூறலாம் எனவே இது பெரும்பாலும் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது அதனால்தான் நமக்கு ஜிஎஸ்டி வரி என்று ஒன்று உள்ளது இது பொருட்கள் மற்றும் சேவை வரி ஏனென்றால் பொருட்கள் மற்றும் சேவைகள் என்று சொல்லும்போது அது வர்த்தகத்தின் பகுதியாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகப் புரிந்துகொள்ளப்படுகிறது வணிகம் என்னும் வரையறைக்குள் வரக்கூடிய மூன்றாவது விஷயம் என்னவென்றால் இந்தப் பரிமாற்றம் அல்லது பரஸ்பரத் தொடர்பு ஏதாவது ஒரு மதிப்புக்காக இருக்கவேண்டும் அதாவது பணம் கைமாற வேண்டும் அல்லது பரிமாற்றமே விலை உயர்ந்த பொருட்களின் பரிமாற்றமாக இருக்கவேண்டும் பரிமாற்றம் என்பது மதிப்புக்காக இல்லாவிட்டால் அதை நாம் வணிகம் என்று சொல்லுவதில்லை உதாரணமாக தந்தை தனது மகனுக்கோ அல்லது மகளுக்கோ ஒரு படித் தொகையைக் கொடுக்கிறார் இதை நாம் வணிகப் பரிவர்த்தனையாகக் கொள்வதில்லை ஒரு குடும்பப் பரிவர்த்தனை என்று சொல்லலாம் ஒரு நபர் தனது நண்பருக்குத் தேவைப்படும் நேரத்தில் பணம் கொடுக்கிறார் அது ஒரு நட்புப் பரிவர்த்தனை அல்லது ஒருவர் துன்பத்தில் உள்ளவர்களுக்கு உதவ ஒரு நன்கொடை கொடுக்கிறார் அது ஒரு தொண்டுப் பரிவர்த்தனை எனவே பொருட்கள் மற்றும் சேவைகள் பரிமாறப்படும் போது அது ஒரு பணமதிப்புக்காகச் செய்யப்பட்டால் அதனை வணிகப் பரிவர்த்தனை என்று கூறுகிறோம் எனவே ஒரு பரஸ்பரத் தொடர்பு உள்ளது அதன் பொருள் என்னவென்றால் அது ஒரு செயல் அந்தச் செயல் இரு கட்சிகளையும் ஒரு விஷயத்தையும் சம்பந்தப்படுத்துகிறது விஷயம் என்று சொல்லும்போது பொருட்கள் என்று அர்த்தம் பொருட்கள் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளைக் குறிக்கலாம் பொருட்கள் அல்லது சேவைகள் ஒரு மதிப்புக்காகப் பரிமாறிக் கொள்ளப்படுகின்றன அந்த மதிப்பு என்பது கணக்கிடக் கூடியது இங்கு அது பணத்தைக் குறிக்கிறது இந்த வரையறை முக்கியமானது ஏனென்றால் ஒவ்வொரு வணிகத்திற்கும் ஒரு வித முதலீடு தேவைப்படுகிறது மேலும் அருவமான விஷயங்களில் முதலீடு என்பது அருவமான சொத்துக்களை நோக்கி நம்மை இட்டுச் செல்கிறது எனவே வணிகங்கள் பணத்தை முதலீடு செய்கின்றன அதில் பணம் மட்டும் இருப்பதில்லை அது முயற்சிகளாக இருக்கலாம் நிறைய விஷயங்களை அறிந்த நபர்களாக இருக்கலாம் அனைத்தும் முதலீடு என்னும் எல்லைக்குள் வரக்கூடும் இது உண்மையில் இந்தப் பொருட்கள் மற்றும் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கான முதலீடாகும் எனவே ஒவ்வொரு மனிதருக்கும் ஒருவித முதலீடு மற்றும் போதுமான வாடிக்கையாளர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏனென்றால் லாபம் ஈட்டுவதற்குத் தொடர்ச்சியான அடிப்படையில் வணிகத்தின் வெளிப்பாட்டை விற்கக்கூடிய அளவில் உங்கள் பொருட்களை வாங்கக் கூடிய மக்கள் உங்களுக்குத் தேவை எனவே ஒரு முதலீடு உள்ளது அதை உங்கள் வாடிக்கையாளர்களிடம் இருந்து வாங்குவோர் உள்ளனர் உங்களிடமிருந்து பொருட்கள் மற்றும் சேவைகளின் வடிவில் ஒரு வெளியீடு உள்ளதுநீங்கள் லாபம் ஈட்டுவதற்காக இதில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள் எனவே உங்களுடையது ஒரு தொண்டு வணிகம் அல்ல எனவே வணிகங்கள் தான் வர்த்தக அடையாளங்களை பயன்படுத்துகின்றன மற்றும் வர்த்தகம் என்ற சொல் வணிகத் தைக் குறிக்கிறது எனவே வர்த்தக முத்திரைகள் எவ்வாறு தோன்றின அவற்றின் பயன்பாடு என்ன என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் ஏனென்றால் வர்த்தக முத்திரைகள் வணிகத் துடன் பிணைக்கப்பட்டுள்ளவை முத்திரைகள் மேலும் பரிமாற்றத்தில் ஒரு தொடர்பு அல்லது ஒரு ஒப்பந்தத்தை உள்ளடக்கியவை நாம் இப்போது வர்த்தக முத்திரை என்பது வணிகத் தொடர்பு உடையது என்பதைப் புரிந்து கொள்கிறோம் ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட பரஸ்பரத் தொடர்பு அல்லது பரிமாற்றம் அல்லது கையாளுதல் இங்கு விஷயம் என்பது மதிப்பு சேர்ந்த ஒரு பொருளாகவோ சேவையாகவோ இருக்கலாம் மதிப்பு என்பது பணத்தால் கணக்கிடப்படக் கூடியதாக இருக்கும் இவ்வாறெல்லாம் இருந்தால் அது ஒரு வணிகப் பரிவர்த்தனை அல்லது மனிதச் செயல்பாடு என்று நமக்குத் தெரியும் வர்த்தக முத்திரைகள் என்பவை முழுமையாக வணிக செயல்பாடுகளில் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன எனவே வணிக முத்திரைகள் என்பவை பொருட்கள் மற்றும் சேவைகளை முன்னிலைப் படுத்தி விற்பதற்கு உதவியாக உருவாக்கப்பட்டவைமுதலில் அவை பொருட்கள் என்று மட்டுமே இருந்தன பின்னாளில் சேவைகளும் அத்தோடு இணைக்கப்பட்டன வர்த்தக முத்திரைகள் முதலில் பரிணாம வளர்ச்சி பெற்று உருவானபோது கவனம் பொருட்களின் மேல் மட்டுமே இருந்தது சேவைகள் என்பவை எப்போது இதனுடன் இணைந்தன என்பதைப் பார்க்கலாம் வணிகர்கள் பொதுவாக அவர்களின் பொருட்களை அடையாளப்படுத்துவதற்கு பிராண்டுகளை பயன்படுத்தினர் இது எப்படி நடந்தது என்றால் பிராண்டுகள் பிராண்டுகளின் மூலம் அவர்கள் விற்பனை செய்த பொருட்களையும் சேவைகளையும் மட்டும் அடையாளப் படுத்தாமல் அவர்களது நிறுவனப் பெயர்களையும் அடையாளப்படுத்தினர் எனவே வர்த்தக முத்திரையானது ஒரு வணிகப் பெயரை அடையாளப் படுத்துவதாக இருக்கலாம் அல்லது அந்த வணிகத்தில் ஈடுபடும் நிறுவனத்தின் பெயரை அல்லது தயாரித்து விற்கப்படும் அந்த தயாரிப்பின் பெயரை அல்லது வழங்கப்படும் சேவைகளின் பெயரை அடையாளப் படுத்துவதாக இருக்கலாம் ஆக இது உருவானது எப்படி என்றால் ஒரே பொருட்களை அல்லது ஒரே சேவை வழங்கும் பல நபர்கள் இருக்கும் சந்தையில் தங்களது சேவைகள் அல்லது பொருட்களை வேறுபடுத்திப் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது மேலும் போட்டி சேவைகள் மற்றும் போட்டித் தயாரிப்புகளை வேறுபடுத்தி வணிகங்களுக்கு வழிவகுத்தது தனிப்பட்ட அடையாளங்களின் மூலம் தங்கள் தயாரிப்புகளையும் சேவைகளையும் வேறுபடுத்திக் காண்பிக்க இந்தப் போட்டித் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை வழங்குபவர்கள் முயன்றனர் ஒரு தயாரிப்பு அல்லது சேவையை வேறு படுத்துவதற்கான சிறந்த வழி தயாரிப்பு அல்லது சேவையை தனித்துவம் ஆக்குவது என்று நீங்கள் கூறலாம் இது நிச்சயமாக உங்கள் பொருட்களை வேறுபடுத்திக் காண்பிக்கும் ஒரு வழியாகும் ஆனால் சில பொருட்களை வேறுபடுத்துவது அல்லது அவற்றை மற்றவற்றிலிருந்து தனித்துவமாக்குவது என்பது மிகவும் கடினம் உதாரணமாக ஒரு சேப்டி பின்னை எடுத்துக் கொண்டால் அதில் பெரிதாக தனித்துவத்தைக் கொண்டு வர முடியாது சேஃப்டி பின் செயல்பாட்டை மாற்றாமல் அதன் தோற்றத்தில் அதிக தனித்துவத்தை கொண்டுவந்தால் மக்களால் தயாரிப்பைக் கூட அடையாளம் காண முடியாது அதனால்தான் தனித்துவத்தைக் கொண்டுவருவதற்கு வர்த்தகப் பெயர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் உதாரணமாகக் காகித கிளிப்புகள் ஜெம் கிளிப்புகள் என்றும் அழைக்கப்பட்டன ஜெம் என்பது ஒரு வர்த்தகப் பெயரைக் குறிக்கிறது சிலநேரங்களில் பொதுவான பயன்பாட்டின் காரணமாக சில வர்த்தக பெயர்கள் தயாரிப்புகளின் பொதுவான பெயராகப் பயன்படுத்தப்படலாம் காகிதக் கிளிப்புகளைக் குறிக்கும் ஜெம் கிளிப்புகள் ஒரு உதாரணம் தெர்மாஸ் என்பது ஃப்ளாஸ்குகளைக் குறிக்கும் ஒரு வர்த்தகப் பெயர் மற்றொரு உதாரணம் போட்டோ ஸ்டாட் அல்லது போட்டோ காப்பி எனப்படும் தங்கள் இயந்திரங்களில் இருந்து வெளிவரும் தயாரிப்பை ஜெராக்ஸ் எனக் குறிப்பிடுவது இங்கு தயாரிப்பை அடையாளப்படுத்த பொதுவாகப் பயன்படுத்தப்படும் ஒரு வர்த்தகப் பெயர் பயன்படுகிறது வெல்க்ரோ என்பதும் ஒரு வர்த்தகப் பெயர் அந்தப் பெயரிலேயே தயாரிப்பைப் புரிந்துகொள்கிறோம் எனவே போட்டியிடும் தயாரிப்புகளை வேறு படுத்துவதற்கும் அடையாளம் காண்பதற்கும் வர்த்தகப் பெயர்கள் பயன்படுத்தப்படுகின்றன வர்த்தக முத்திரை என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளை அடையாளம் காணவும் வேறுபடுத்தப் பயன்படுத்தப்படும் எந்த ஒரு சொல் பெயர் சின்னம் அல்லது சாதனத்தையும் குறிக்கிறது எனவே இது வர்த்தக முத்திரையின் வரையறையாகும் எளிமையான சொற்களில் ஒரு வர்த்தக முத்திரை என்பது ஒரு அடையாளக் குறி அடையாளக் குறி என்று சொல்லும்போது வரைபடமாக அடையாளப்படுத்த கூடிய ஒன்றை அல்லது ஒரு வர்த்தகம் அல்லது வணிகத்திற்குக் காரணம் என்று வரைபடமாகக் காட்டக்கூடிய ஒன்றை நாங்கள் குறிப்பிடுகிறோம் அடையாளக் குறிகள் என்பவை நினைவு கூர முடியா காலத்துக்கு முன்பிருந்து இருந்து வந்துள்ளன அவற்றின் பயன்பாடும் நீண்ட காலமாக இருந்து வந்துள்ளது கைவினைஞர்கள் பொருள்களை விற்பனை செய்யும்போது அவற்றை அடையாளப்படுத்த சில குறிகளைப் பயன்படுத்தினர் இப்போதும்கூடஒரு கலைப்படைப்பைப் பார்க்கும்போது அதில் கலைஞன் தனது பெயரைக் கையெழுத்திட்டு இருப்பதைப் பார்க்க முடிகிறது இங்கு கையெழுத்து ஒரு வர்த்தக முத்திரையாக இல்லை மாறாக ஒரு கைவினைஞருக்கு ஒரு தயாரிப்பு தனக்கு சொந்தமானது அல்லது அவர் தயாரிப்பை உருவாக்கியவர் என்பதை உலகுக்குச் சொல்வதற்கான ஒரு வழியாகும் பொருட்களை அடையாளம் காண அடையாளக் குறிகளின் பயன்பாடுமத்திய காலத்தை ஒட்டி அதிகரித்தது இந்தக் காலத்தை ஒட்டிப் பொருள் உற்பத்தி அதிகரித்தது போட்டியும் அதிகரித்தது அதனால் பொருள்களையும் சேவைகளையும் வேறுபடுத்திக் காண்பிக்க வேண்டிய தேவையும் அவற்றை விற்கும் மக்களிடையே அதிகரித்தது மேலும் தொழில்மயமாக்கலும் இதில் ஒரு காரணமாக இருந்தது போட்டியிடும் தயாரிப்புகளை விற்பதற்கு வசதியாக சந்தைகளின் வளர்ச்சி இருந்ததால் இந்தப் பொருட்களை வேறுபடுத்திக் காண்பிப்பதற்கு அவசியம் ஏற்பட்டது நான் ஏற்கனவே சொன்னது போல் தனித்துவமான அம்சம் என்பது தரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் மோசமான தரம் ஒரு தனித்துவமான அம்சமாக இருக்கலாம் வாடிக்கையாளர்கள் ஒரு பொருளை அடையாளம் காணக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் காலப்போக்கில் இந்த அடையாளங்கள் நற்பெயரையும் நல்லெண்ணத்தையும் பெற்றன அதன் பின்பு அவை குறியீடுகளாக மாறித் தரத்திற்கான அடையாளமாக மாறின எனவே வர்த்தக முத்திரைகள் உரிமையுடன் இணைக்கப்பட்டன உரிமை என்று சொல்வதன் மூலம்சில பொருட்கள் மற்றும் சேவைகள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் இருந்து வந்தவை என்று அடையாளம் காணக்கூடிய திறனைக் குறிக்கிறோம் வரலாற்றைப் பார்க்கும்போது நாம் அறிவோம் பொருள்களையும் சேவைகளையும் விற்றவர்கள் அவை தங்களுடையது என்று அடையாளப்படுத்திக் கொள்வதில் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தனர் உதாரணமாக கால்நடைகளைக் கையாண்ட மக்கள்அவற்றைக் குறிகள் மூலம் அடையாளப்படுத்தினர் இதனால் கால்நடைகள் தொலைந்து போனால் உரிமையாளர்கள் அவற்றை அடையாளம் கண்டு உரிமை கோரலாம் மக்களில் சிலர் கடல்கடந்து தங்கள் பொருட்களை கப்பல்களில் வியாபாரத்திற்காக அனுப்பிவைத்தனர் அவர்கள் தங்கள் பொருட்களின் மீது அடையாளங்களைக் குறித்தனர் ஏனென்றால் ஒருவேளை கப்பல் உடைந்து போனாலும் பொருட்களை அனுப்பிய நபருக்குத் தனது பொருட்களை அந்தக் குறிகளின் மூலம் அடையாளம் காணமுடியும் எனவே இப்படித்தான் ஆரம்பத்தில் ஒரு வணிகர் அல்லது பொருட்களின் விற்பனையாளர் தனது பொருட்களின் மீது ஒருவித கட்டுப்பாட்டை வைத்திருப்பதற்கு அவற்றின் மீது ஒரு அடையாளக் குறியைக் குறித்து வைப்பார் அந்த அடையாளக் குறிகள் உரிமையாளரை அடையாளம் காட்டும் அடையாளக் குறிகள் ஆரம்பத்தில் பொறுப்புடன் இணைக்கப்பட்டிருந்தன ஒரு குறிப்பிட்ட சந்தையில் பொருட்கள் விற்கப்பட்ட போது பொருட்கள் தரமற்றதாக இருந்தால் சந்தையை இயக்கும் நபர்கள் அந்தத் தரமற்ற பொருட்களை அவற்றைத் தயாரித்த நபருடன் அடையாளப்படுத்தி அவரது பொருட்கள் என்று சொல்லுவர் எனவே திருப்தியற்ற பொருட்கள் அல்லது தேவையான தரத்தைப் பூர்த்தி செய்யாத பொருட்களை அடையாளம் காண்பதற்கு இந்த அடையாளக் குறிகள் உதவின ஆரம்பகாலங்களில் கூட்டுறவு அமைப்புகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் பொறுப்புக்கான ஒரு வழிமுறையாகத் தான் அடையாளக் குறிகள் மூலம் பொருட்களை அடையாளப்படுத்தினர் ஆகவே யாராவது திருப்தியற்ற பொருட்களை விற்று விட்டால் இந்த வர்த்தக நிறுவனங்கள் அந்தப் பொருட்களின் உரிமையாளரை அடையாளம் கண்டு உரிமையாளருக்கு ஒருவித பொறுப்பை ஏற்படுத்துவது எளிதாக இருந்தது ஒன்று உரிமையாளர் பொருட்களை மாற்ற வேண்டும் அல்லது அவர் பொருட்களுக்காகப் பெற்ற பணத்தைத் திருப்பிக் கொடுக்க வேண்டும் எனவே ஆரம்பத்தில் வர்த்தக முத்திரைகள் மோசமான பொருட்களுக்கான பொறுப்பை உரியவர் மேல் சுமத்துவதற்கு ஆதாரமாக உருவாகின காலப்போக்கில் அவை தரத்தோடு சம்பந்தப்படலாயின இப்போது தரம் என்பது ஒரு சமிக்ஜை ஆகும் இது வாடிக்கையாளரிடம் முன்னோக்கிச் சென்று தயாரிப்பை வாங்கலாம் என்று கூறுகிறது எனவே தரம் என்பது வாங்கும் முடிவிற்கு வழிவகுக்கிறது எனவே தரம் என்பது ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தைத் தாங்கி விற்கப்பட்ட தயாரிப்புகளின் மீது ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாக வந்தது எனவே அடையாளக் குறிகள் தரத்தின் அடையாளங்களாக மாறின முன்னதாக அவை பொறுப்பின் அடையாளங்களாக இருந்தன மெதுவாக அவை தரம்வாய்ந்த ஒரு புதிய செயல்பாட்டை எடுப்பதை நோக்கி நகர்ந்தன வணிகம் செழித்தோங்கியது வணிகங்களை பெருமளவில் சந்தைப்படுத்தலும் துவங்கியது அதனால் பிராண்டிங் சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பரப்படுத்துதல் ஆகியவை வர்த்தக முத்திரைகளைப் பயன்படுத்தும் பிராண்டுகளின் பரவலுக்கு வழிவகுத்தது இப்போது வர்த்தக முத்திரைகளுக்கு இன்னுமொரு பண்பு சேர்ந்துகொண்டது அதாவது வர்த்தக முத்திரைகள் இரண்டாம் வகை நற்பெயர் ஆக ஆகின எனவே இப்போது நீங்கள் ஒரு நைகீ காலணியை கொக்கோகோலாவை வாங்க முடியும் ஏனென்றால் வாங்குபவருக்கு நிறைய தகவல்களை தெரிவிக்கக்கூடிய ஒரு நற்பெயர் அந்த பிராண்டுகளுக்கு இருந்தது எனவே ஒரு கொக்ககோலா தயாரிப்பை வாங்கிய நபர் 100 வருடங்களுக்கு மேற்பட்ட ஒரு நிறுவனத்தின் நற்பெயர் அதன் தயாரிப்புடன் நிற்கும் என்பதை அறிவார் அல்லது ஒரு நபர் நைகீ காலணி அல்லது தடகள ஆடைகளை வாங்கிய போது அவருக்குத் தெரியும் நிறுவனத்தின் ஆர் அண்ட் டி RD துறை மற்றும் வடிவமைப்புத் துறை தங்கள் தயாரிப்புக்கு ஆதரவாக நிற்கும் என்று மேலும் நிறுவனத்திற்கு என்று ஒரு நற்பெயரும் உள்ளது அது அந்த பிராண்டின் மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது அடிப்படையில் பிராண்டுகளை மதிப்புமிக்க சொத்தாக மாற்றியது அருவமான தொட்டறிய முடியாத சொத்துக்கள் அவற்றுள் போடப்படும் முதலீட்டிலிருந்து உருவாக்கப்படுகின்றன என்பதை ஏற்கனவே பார்த்தோம் இங்கு பிராண்டுகள் என்பவை தொட்டு உணர முடியா சொத்துக்கள் ஆகும் அந்த பிராண்டுகள் மற்றும் வர்த்தக முத்திரைகளை உருவாக்குவதற்காக உள்ளே செலுத்தப்படும் முதலீடு என்பது ஒரு நீண்டகால நிகழ்வாக இருக்கிறது எனவே நற்பெயர் அடையாளக் குறிகள் வர்த்தக முத்திரைகள் ஆகியவை வகை2 நற் பெயர்களாக இருந்தன இப்போது இது அனேக பிராண்டுகள் இருக்கும் கட்டமாக இருக்கலாம் ஏனெனில் ஒவ்வொரு பிராண்டும் ஒரு நற்பெயரை உருவாக்க முயற்சிக்கிறது மற்றும் வர்த்தக முத்திரைகள் நற்பெயரை உருவாக்குவதில் பெரிய பங்கைக் கொண்டுள்ளன ஆனால் வாடிக்கையாளர்கள் தங்களை ஒரு பிராண்ட் உடன் அடையாளம் காணும் மற்றொரு கட்டமும் நம்மிடம் உள்ளது எனவே பிராண்ட் மற்றும் வர்த்தக முத்திரை ஒரு வாடிக்கையாளருக்கு அடையாளத்தின் ஆதாரமாக மாறும் உதாரணமாக ஒரு நபரை ஆப்பிள் ரசிகர் அல்லது ஆப்பிள் தயாரிப்புகளை மட்டுமே பயன்படுத்தும் ஒரு நபர் என்று நாம் குறிப்பிடும் போது அந்த நபர் தான் ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பைப் பயன்படுத்தும் நபராக அடையாளம் காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே மக்கள் வர்த்தக முத்திரைகளுடன் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கும்போது என்ன நடக்கிறதென்றால் சிலர் அதை ஒரு வழிபாட்டு முறை என்றே கூறுகிறார்கள் அப்படி ஒன்று வர்த்தக முத்திரைகளின் மூலம் உருவாக்கப்படுகிறது இப்போது நாம் குறிப்பிடுவது எந்தக் கட்டத்தை என்றால் வர்த்தக முத்திரைகள் தங்களது பாரம்பரிய செயல்பாடு ஆன பொறுப்பு அல்லது தரம் அல்லது நற்பெயரைக் குறித்து மட்டும் செயல்படுவதில்லை இவற்றைத் தாண்டி ஒரு கூடுதல் செயல்பாட்டைச் செய்கின்றன அதாவது மக்கள் தங்களை ஒரு வர்த்தக முத்திரையுடன் அடையாளப்படுத்திக் கொள்வது என்ற கட்டம் உதாரணமாக ஒரு மோண்ட் பிளாங்க் பேனாவை பயன்படுத்தும் ஒரு நபர் அவரைப்பற்றி ஒரு குறிப்பிட்ட தோற்றத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார் அந்தப் பேனா தனது அடையாளத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஒரு ஃபெராரி காரை ஓட்டுபவர் என்று நாம் குறிப்பிடும் போது அந்த நபர் அந்தக் காரை வாங்கி அதைப் பயன்படுத்தும்போது அது அவரது அடையாளத்தின் ஒரு பகுதியாக ஆகி விட்டது தெரிகிறது எனவே இந்தக் கட்டத்தை எட்டுவதற்குத் தான் பெரும்பாலான நிறுவனங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளரின் அடையாளத்தின் ஒரு பகுதியாக ஆகி விட்டால் அதன்பின்பு உங்கள் வாடிக்கையாளர்களே உங்கள் தயாரிப்பை விளம்பரப்படுத்தும் வேலையை செய்து விடுவார்கள் இதுதான் பிராண்ட் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது அதாவது வாடிக்கையாளர்களே முன்சென்று பிராண்ட் தூதர்களாக மாறுகின்றனர் எனவே வர்த்தக முத்திரைகள் பொறுப்பு என்ற நிலையிலிருந்து அதாவது திருப்தியற்ற பொருட்களுக்கு பொறுப்பைக் கூறுவதிலிருந்து மாறித் தரத்தின் அறிகுறிகளாக ஆகி நற்பெயரின் அடையாளங்களாக மாறுவதைக் கண்டோம் இப்போது குறிப்பாக அடையாளக் குறிகள் வாடிக்கையாளர்களின் ஒருபகுதியாக அல்லது பயனர்களின் அடையாளமாகவே மாறும் நிலையை கண்டோம் வர்த்தக முத்திரைகளுக்கான சட்டப்பாதுகாப்பு 16 ஆம் நூற்றாண்டில் தொடங்கியது அப்போது வர்த்தகர்கள் தங்கள் மூலத்தைக் குறிக்க இதைப் பயன்படுத்தினர் அப்போது மக்கள் ஏமாற்றப் படக்கூடாது என்பதே முக்கியமான அக்கறையாக இருந்தது இப்போது ஒரு வர்த்தகர் தனது முத்திரையைப் பயன்படுத்தும்போது அந்தப் பொருட்கள் தன்னுடைய நிறுவனத்தில் இருந்து வந்தவை என்பதைக் குறிப்பதற்காகப் பயன்படுத்துகிறார் எனவே வாடிக்கையாளர்கள் பொருளின் மூலத்தை அடையாளக்குறி மூலம் அறிந்து கொள்வதால் வர்த்தகர் தங்கள் பொருட்களை வர்த்தகரின் பொருட்களாக அனுப்ப முயற்சிக்கும் மற்றவர்களை அடையாளம் காணமுடியும் எனவே தயாரிப்பு குறித்த தவறான கருத்துக்கள் மற்றும் சித்தரிப்புகளைத் தடுப்பதற்கான ஒருவழியாக இந்த அடையாளங்கள் அமைந்தன இப்போது வணிகரிடம் ஒரு அடையாள முத்திரை இருந்தது அவர் சொன்னார் என்னுடைய தயாரிப்புகள் ஒரு குறிப்பிட்ட தரத்துடன் வருகின்றன எனது இந்த முத்திரை எனது தயாரிப்புகளை அடையாளப்படுத்துகிறது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு வர்த்தகர் அவரைப்போலவே அடையாளக் குறியைப் பயன்படுத்திப் பொருட்களை விற்பதற்கு முயற்சி செய்யும் இன்னொரு வர்த்தகரைத் தடுப்பதற்கான நிவாரணம் கடத்தி விடுதல் என்று சொல்லப்பட்ட ஒரு நிவாரணத்தின் மூலம் கிடைத்தது இதன் பொருள் என்னவென்றால் வேறு ஒருவர் தன்னுடைய தயாரிப்பை உங்களுடையதாகச் சொல்லிக் கடத்தி விடுகிறார் எனவே இதற்கு உங்களுக்கு ஒரு நிவாரணம் இருக்கிறது இந்த நிவாரணத்தை அன்றுபிரிட்டனில் இருந்த சான்சரி கோர்ட்டுகள் என்று அழைக்கப்பட்ட பிரிட்டிஷ் கோர்ட்டுகள் வழங்கின இப்போது கடத்தி விடுதல் வர்த்தக முத்திரைகளைப் பாதுகாக்க வந்த முதல் நிவாரணம் ஆகும் மேலும் பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரைகளைப் பாதுகாக்கும் போது கடத்தி விடுதல் இன்னும் உள்ளது தற்போது கடத்தி விடுதலுக்கான நிவாரணம் வர்த்தகர் வைத்திருந்த நற்பெயருக்கும் வர்த்தகர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பரிணாமம் அடைந்து விட்டார் என்ற நற்பெயருக்கும் பிணைக்கப்பட்டுள்ளது எனவே இங்கு மீண்டும் தவறாகச் சித்தரிப்பதைத் தடுப்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது வழங்கப்படும் நிவாரணம் தனது பொருட்களைத் தவறாகச் சித்தரிக்கும் நபரைத் தடுக்கும் வகையில் அமைந்துள்ளது எனவே பத்தொன்பதாம் நூற்றாண்டுவரை வர்த்தக முத்திரைகளுக்கான பதிவு என்பது இல்லை அடையாள முத்திரைகள் பயன்பாட்டின் மூலம் நற்பெயரையும் நல்லெண்ணத்தையும் அடைந்தனர் ஒரு வணிகர் குறிப்பிட்ட காலத்தில் சந்தையில் தன் அடையாள முத்திரையை பயன்படுத்தினார் மற்றும் நற்பெயரைப் பெற்றார் என்பதே மற்றவர்கள் அதே அடையாள முத்திரைகளைப் பயன்படுத்துவதைத் தடுக்கப் போதுமானதாக இருந்தது நிவாரணம் என்பது கடத்தி விடுதல் நிவாரணம் மூலம் கிடைத்தது பதிவு செயல்முறை என்பது இங்கிலாந்தில் 1875 ஆம் ஆண்டை ஒட்டி வந்தது வர்த்தக முத்திரைகளின் வரலாறாக நாம் பார்ப்பது இங்கிலாந்தில் வர்த்தக முத்திரைச் சட்டத்தின் பரிணாம வளர்ச்சியின் வரலாறாகும் ஏனெனில் இந்தியாவில் வந்த முதல் சட்டம் பிரிட்டிஷாரிடம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு சட்டம் எனவே காப்புரிமை சட்டத்தை போலவே இந்திய வர்த்தக முத்திரைச் சட்டத்தின் தோற்றமும் பிரிட்டிஷ் சட்டங்களிலிருந்து வந்திருப்பதைப் பார்க்க முடிகிறது எனவே பதிவு என்பது 1875 இல் வந்தது அத்தகைய பதிவு இல்லாத வரை ஒவ்வொரு அடையாளமும் அடிப்படையில் பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரையாகவே இருந்தது அத்தகைய பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரையைப் பாதுகாக்கக்கூடிய வழி என்றால் அது கடத்தி விடுதல் நிவாரணம் ஆகவே இருந்தது இது வேறொன்றுமில்லை இதன்படி ஒருவர் ஒரு நீதிமன்றத்தை அணுகி வேறு ஒருவர் தனது பொருட்களை முதலாமவரது பொருட்களாகக் கடத்தி விடுவதாகவும்அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதும் அதன் பின் நீதிமன்றம் அந்தச் செயலைச் செய்யும் நபரைத் தடுப்பதும் ஆகியவை இதில் உள்ளடங்கி இருந்தன எனவே ஒரு போட்டியாளர் தன்னைத் தவறாகச் சித்தரிப்பதாகவும் வாடிக்கையாளர்களை ஏமாற்றுவதாகவும் சொல்லக்கூடிய விஷயம் அந்த நிவாரணத்திற்கான கோரலில் உள்ளடங்கி இருந்தது எனவே ஏமாற்றுதல் அல்லது ஏமாற்றக் கூடிய அளவில் ஒற்றுமை அல்லது மக்களை ஏமாற்றக் கூடிய ஒன்று என்பது இன்னும் வர்த்தக முத்திரைச் சட்டத்தின் மையப் புள்ளியாக உள்ளது எனவே ஒரு தயாரிப்பின் மூலத்தைக் குறித்து ஒரு ஏமாற்று வேலையோ அல்லது குழப்பமோ ஏற்பட்டால் உடனே அதைத் தீர்க்கவர்த்தக முத்திரைச் சட்டம் என்பது உள்ளே வருகிறது வர்த்தக முத்திரை சட்டமானது ஏமாற்றத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்கும் பொருட்கள் மற்றும் சேவைகளை நிறுத்துவதற்கு வர்த்தக முத்திரை உரிமை தாரருக்கு அனுமதி அளிக்கிறது எனவே ஏமாற்றும் விதத்தில் ஒற்றுமை மற்றும் குழப்பம் ஆகியவற்றை வர்த்தக முத்திரைச் சட்டம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு வணிகருக்கு நிவாரணத்தை வழங்குகிறது எனவே வர்த்தக முத்திரைகளைப் புரிந்து கொள்ளும் போதும் பொருட்கள் மற்றும் சேவைகள் சம்பந்தமாக வாடிக்கையாளர்கள் ஏமாற்றப்படும் போதும் அதன்மூலம் குழப்பம் ஏற்படும் போதும் அல்லது குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருக்கும் போதும் நாம் இந்த இரண்டு விஷயங்களை நினைவு கொள்ள வேண்டும் தற்போது வர்த்தக முத்திரைகளை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் வர்த்தக முத்திரைகள் பல்வேறு செயல்பாடுகளைச் செய்கின்றன ஒரு காலத்தில் அவை பொறுப்பைக் கூட்ட பயன்படுத்தப்பட்டன பின்னர் அவை தரத்தின் அறிகுறிகளாகப் பயன்படுத்தப்பட்டன பின்னர் நற் பெயரின் அடையாளமாக மாறின இப்போது வர்த்தக மதிப்பு வர்த்தக அடையாளங்களைப் பின்பற்றுவது ஏறத்தாழ ஒரு வழிபாட்டுமுறை போல இருப்பதைக் கூட நாம் பார்த்தோம் எனவே வர்த்தக முத்திரைகளின் மூலம் என்பது குறிப்பிட்ட தயாரிப்புகளை குறிப்பிட்ட விற்பனையாளரோடு அடையாளப்படுத்துவதாகவே இருந்தது இப்போதும் வர்த்தக முத்திரையின் ஒரு பொருளை அல்லது தயாரிப்பை அது தோன்றும் இடத்துடன் அடையாளப்படுத்துவதான இந்தச் செயல்பாடு அப்படியே இருக்கிறது வர்த்தகர் அந்த அடையாளத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அதன்மூலம் அது ஒரு தரம் மற்றும் உத்தரவாத செயல்பாட்டைப் பெற்றது என்பதையும் நாம் கண்டோம் ஏனெனில் வர்த்தகர் மக்கள் தன் தயாரிப்பை மீண்டும் மீண்டும் வாங்க வேண்டும் என்று விரும்பி அதற்காக ஒரு நற்பெயரைக் கொண்டிருந்தார் இந்தக் காரணத்தைக் கொண்டே நாம் வணிகம் என்றால் என்ன என்பதைப் புரிந்து கொள்கிறோம் வணிகம் என்பது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் தொடர்ச்சியாக பொருட்கள் மற்றும் சேவைகளை விற்பது எனவே வணிகம் தொடர்ச்சியாக நடப்பதற்கு தரம் மற்றும் ஒருவித உத்தரவாதம் எதிர்பார்க்கப்பட்டது அத்துடன் எப்போதும் இதில் ஒரு முதலீடு அல்லது விளம்பரச் செயல்பாடும் உள்ளது உண்மை என்னவென்றால் சந்தைப்படுத்துதலுக்காக உள்ளே இழுக்கப்படும் அனைத்துப் பணமும் இப்போது நற்பெயரை கட்டியெழுப்பும் ஒன்று என்று கூறலாம் இதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால் இருதரப்பினரிடையே எதேனும் வர்த்தக முத்திரை பார்த்தால் வர்த்தக முத்திரை வைத்திருப்பவர் தனது உரிமை மற்றொரு நபரால் மீறப்பட்டதாகக் குற்றம் சாட்டுகிறார் இப்போது வர்த்தக முத்திரை வைத்திருப்பவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கைத் தாக்கல் செய்யும்போது அந்த மற்றொரு நபர் தனது அடையாளத்தைப் பயன்படுத்துவதைத் தடுக்கவும் அதனோடு சேர்ந்து வேறு பல நிவாரணங்களைக் கோரவும் அவருக்கு உரிமை உள்ளது இத்தகைய சந்தர்ப்பங்களில் வர்த்தக முத்திரை வைத்திருப்பவர் பெரும்பாலும் தனது வர்த்தக முத்திரையைச் சந்தைப்படுத்தி விளம்பரம் செய்வதற்கு அவர் செலவழித்த பணம் மற்றும் வளங்களைப் பற்றிப் பேசுவார் இது ஏனென்றால் வர்த்தக முத்திரைகள் சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பரம் செய்தலின் மூலம் ஒருவிதமான புகழை அடைவதாகப் புரிந்து கொள்ளப்படுகின்றன எனவே சந்தைப்படுத்துதல் மற்றும் விளம்பரம் செய்தலின் மூலம் கிடைக்கும் வருவாய் கணிசமான அளவு இருந்தால் அதுவே உங்களது வர்த்தக முத்திரை விளம்பரங்களின் மூலம் ஒரு புகழைப் பெற்றுள்ளது ஒரு நல்ல நல்லெண்ணத்தைச் சேர்த்துள்ளது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு வழியாக இருக்கும் அதற்காக அது மட்டும் தான் ஒரே வழி என்று சொல்ல முடியாது ஆக வர்த்தக முத்திரைகள் தயாரிப்பைப் பற்றித் தகவல் சொல்லும் ஒரு தகவல் செயல்பாட்டை மட்டும் செய்வதில்லை அவை தயாரிப்பை விளம்பரப்படுத்தவும் செய்கின்றன விளம்பரங்களும் தயாரிப்புப் பொருளைப்பற்றித் தகவல்களைச் சொல்வதைத் தாண்டித் தயாரிப்பை விளம்பரப்படுத்துகின்றன பயனர்களை சிலநேரம் ஊக்குவிக்கின்றன பயனர்களிடம் பொருளைக் கையில் எடுத்து வாங்கி பயன்படுத்தச் சொல்லி உற்சாகப் படுத்துகின்றன நாம் ஏற்கனவே பார்த்தபடி பதிவு செய்தல் என்பது வர்த்தகர்களுக்கு கடத்தி விடுதல் நிவாரணம் கிடைத்த பின்னரே தொடங்கியது கடத்தி விடுதல் நிவாரணம் செய்ய முடியாத ஒன்றைப் பதிவு செயல்முறை செய்தது அதாவது கடத்தி விடுதல் நிவாரணத்தைப் பெற நீங்கள் உங்கள் நல்லெண்ணத்தை நிரூபிக்க வேண்டியிருந்தது மேலும் உங்கள் தனித்துவத்தைக் காட்ட வேண்டியிருந்தது ஒரு வர்த்தக அடையாளத்தைப் பதிவு செய்வதன் மூலம் இந்த இரண்டு காரியங்களையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறது வர்த்தக முத்திரையைப் பதிவு செய்திருந்தால் நீதிமன்றத்தில் நிவாரணம் கிடைத்து விடுகிறது கடத்தி விடுதல் சட்டத்தின்படி நிவாரணம் பெற நீங்கள் சம்பாதித்த நல்லெண்ணம் மற்றும் தனித்துவத்தைக் காட்ட வேண்டி இருந்தது ஆனால் பதிவு செயல்முறை செய்த முதல் விஷயம் என்னவென்றால் வரம்பு மீறல் வழக்கில் நல்லெண்ணத்தை நிரூபிக்க வேண்டிய தேவையை நீக்கியது தான் பதிவு செயல்முறை செய்த இரண்டாவது விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஒரு முன்மொழியப்பட்ட பயன்பாட்டிற்கும் பதிவு செய்யலாம் அதாவது நீங்கள் முதலில் பாதுகாப்பைப் பெறலாம் பின்னர் வர்த்தக அடையாளத்தை பயன்படுத்தத் தொடங்கலாம் இது பதிவு செய்யப்படாத அடையாள முத்திரைகளுக்கு சாத்தியமில்லை ஏனென்றால் பதிவு செய்யப்படாத முத்திரைகளைப் பொறுத்தவரை அவை ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டு இருந்தால் மட்டுமே சட்டத்தைச் செலுத்தமுடியும் பதிவு செயல் முறையில் மூன்றாவது நன்மை என்னவென்றால் வணிகத்தில் கிடைத்த நல்லெண்ணத்தை விட்டுவிடாமல் நீங்கள் வர்த்தக முத்திரைகளை ஒதுக்கீடு செய்ய முடியும் ஏனென்றால் முத்திரைகளை பயன்படுத்துவதற்காக மட்டுமே பதிவு நடைபெறுகிறது அதனால் வணிகத்தையும் அதன் மூலம் சம்பாதித்த நல்லெண்ணத்தையும் ஒதுக்கீடு செய்யாமல் முத்திரைகளை மட்டும் ஒதுக்கீடு செய்வது சாத்தியமாக இருந்தது எனவே பதிவு செயல்முறை தரும் பாதுகாப்பானது தனித்தன்மையைப் பாதுகாப்பதில் உள்ளது எனவே உங்களது அடையாள முத்திரை தனித்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும் ஒன்றை ஒன்று ஒத்த மாதிரி இருக்கக்கூடிய அடையாள முத்திரைகள் அல்லது பொதுவான தோற்றத்தோடு இருக்கக்கூடிய முத்திரைகள் அல்லது வர்த்தகத்துக்கு என்ற பொதுவான முத்திரைகள் ஆகியவற்றைப் பதிவு செய்ய இயலாது எனவே பதிவுசெய்ய மறுப்பதற்கு முழுமையான காரணங்களும் தொடர்புடைய காரணங்களும் உள்ளன அவற்றை விரிவாக பார்ப்போம் எனவே பாதுகாப்பு என்பது தனித்துவத்திற்கு என்று கொடுக்கப்படும் ஒன்று அந்தத் தனித்துவம் என்பது சொத்து பொதுவாகக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்பு தனியார் சொத்து என்பது தனித்துவம் கொண்டதாகவும் இன்னொருவருடைய சொத்தில் இருந்து பிரித்து அறியக்கூடியதாகவும் இருக்கும் வர்த்தக முத்திரைகளைப் பார்க்கும் போது அவை காப்புரிமைகள் அல்லது பதிப்புரிமை அல்லது வடிவமைப்புகள் போன்று ஏகபோக உரிமையைக் குறிப்பவை அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஏனென்றால் ஒரு காப்புரிமை வழங்கப்படும்போது அது மற்றொரு நபரை அந்த பொருளைத் தயாரிப்பது விற்பது ஏற்றுமதி செய்வது போன்ற செயல்களில் இருந்து தடுக்கிறது ஒரு பதிப்புரிமை வழங்கப்படும்போது அது ஒரு நபரை அந்தப் புத்தகத்தின் நகல்களை உருவாக்குவதில் இருந்து தடுக்கிறது அதேசமயம் ஒரு வர்த்தக முத்திரை வழங்கப்பட்டால் அது மற்றொரு நபரை அந்த பொருட்களைக் கையாள்வதில் இருந்து தடுக்காது அது அந்த வர்த்தகப் பெயரைப் பயன்படுத்துவதை மட்டுமே தடுக்கிறது எனவே நீங்கள் மொபைல் போன்களை விற்கும் தொழிலில் இருந்தால் உங்கள் தொலைபேசியில் ஆப்பிளைப் பயன்படுத்த முடியாது மோட்டரோலா எல்ஜி சாம்சங் என்று பதிவு செய்யப்பட்ட எந்த வர்த்தக முத்திரைகளையும் பயன்படுத்துவதில் மட்டுமே கட்டுப்பாடு உண்டு மற்றவர்களுக்குச் சொந்தமான முத்திரைகளை பயன்படுத்துவதில் மட்டுமே இந்த கட்டுப்பாடு உள்ளது நீங்கள் கைப்பேசி மொபைல் போன் வணிகத்தில் நுழையலாம் ஏனென்றால் நீங்கள் உங்கள் சொந்த தனித்துவமான அடையாளத்தைப் பயன்படுத்தி ஒரு தயாரிப்புடன் வரும் வரை உங்களுக்கு எதிராக யாரும் எந்த விதமான குறைகளையும் கொண்டிருக்க முடியாது ஆனால் ஒரு தயாரிப்பு காப்புரிமை பெற்று இருந்தால் உதாரணத்திற்கு லியூகேமியா வுக்கு ஒரு மருந்து என்று வைத்துக்கொள்வோம் காப்புரிமை பெற்ற ஒரு மருந்து உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் குணப்படுத்தக் கூடிய மருந்து காப்புரிமை பெற்றது என்பது வேறு எந்த நிறுவனத்தையும் அந்த மருந்தைத் தயாரித்து விற்க அனுமதிக்காது எனவே அந்த வகையில் காப்புரிமைகள் ஒரு ஏகபோகத்தை வழங்குகின்றன மற்றவர்கள் அந்த வர்த்தகத்தை பயன்படுத்தவோ அல்லது நுழையவோ முடியாது மாறாக முத்திரைகள் பொருட்கள் அல்லது சேவைகளில் ஏகபோகத்தை வழங்காது அது ஒரு குறிப்பிட்ட பெயரைப் பயன்படுத்துவதில் ஒரு தனித்துவத்தை மட்டுமே தருகிறது இப்போது நாம் ஏன் வர்த்தக முத்திரைகளை வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக சில நியாயங்கள் உள்ளன முதல் நியாயம் என்னவென்றால் வர்த்தக முத்திரைகளில் படைப்பாற்றல் உள்ளது அந்த படைப்பாற்றல் என்பது ஒருவர் இருக்கிறார் என்பதற்கான ஆக்கபூர்வமான தொடர்பைக் குறிக்கிறது உதாரணமாக பொது மக்களோ அல்லது ஒரு வாடிக்கையாளரோ ஓர் ஆப்பிள் வர்த்தக முத்திரையைப் பார்க்கும் போது அவரால் அந்தத் தயாரிப்புப் பொருட்கள் ஆப்பிள் இன்க் நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கின்றன என்பதைப் புரிந்துகொள்ள முடிகிறது ஆப்பிள் உருவாக்கிய தயாரிப்புகளின் செயல்பாடு மற்றும் பல்வேறு விஷயங்களில் தரம் குறித்த சில தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கும் என்பதை வாங்குபவர் அறிந்திருப்பார் இப்போது ஆப்பிள் லோகோவை பார்ப்பதன் மூலம் இவை அனைத்தும் வருகின்றன ஒருவர் ஆப்பிள் நிறுவனத்தால் உருவாக்கம் செய்யப்பட்ட அல்லது வடிவமைப்பு செய்யப்பட்ட ஒரு தயாரிப்பைப் பார்த்ததும் அதோடு நிறைய பண்புகளை அவர் இணைத்துக் கூறுவார் ஏனென்றால் தயாரிப்பு அந்தக் குறிப்பிட்ட நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கிறது இதைப்போல நைகீ நிறுவனத்தைப் பொறுத்தவரை இப்போதெல்லாம் அதன் தயாரிப்புகளின் மேல் நைகீ என்று எழுதுவதில்லை அந்த நிறுவனத்தின் தயாரிப்பு என்பதைக் குறிப்பதற்கு ஒரு சின்னத்தை பயன்படுத்துகிறார்கள் ஆப்பிள் நிறுவனம் செய்வது போல ஆப்பிள் நிறுவனம் இப்படி ஒரு படைப்புத் திறன் மிகுந்த தொடர்பை ஒரு குறிப்பிட்ட காலப் பகுதியின் போக்கில் சாதித்தது மக்கள் ஆப்பிள் லோகோவைப் பார்த்துத் தரம் நற்பெயர் நல்லெண்ணம் மற்றும் பல்வேறு விஷயங்களை ஆப்பிள் தயாரிப்புக்கள் உடன் இணைத்துப் பார்ப்பது என்ற ஒரு விஷயம் வணிகர் அல்லது அந்த நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்தக் கருத்துக்கு சில ஆட்சேபனைகள் உள்ளன இது வர்த்தகரின் படைப்புத் திறனால் விளைந்த தொடர்பு மட்டுமல்ல இந்தத் தொடர்பு உருவானதில் பொதுமக்களுக்கும் ஒரு பங்கு உள்ளது ஏனென்றால் ஒவ்வொரு முறை ஒரு நபர் ஆப்பிள் முத்திரையைப் பார்க்கும்போதும் ஆப்பிள் நிறுவனத்திற்கு உரியது என்று சில விஷயங்களை அந்த நபர் உணருகிறார் எனவே இதில் பொதுமக்களிடம் இருந்தும் ஒரு பங்களிப்பு உள்ளது இதில் வர்த்தகரின் படைப்பாற்றல் மட்டும் இல்லை பயனர்களால் உணரப்படுவதிலும் படைப்பாற்றல் உண்டு எனவே முதல் நியாயம் என்னவென்றால் வர்த்தக முத்திரைகள் தயாரிப்பு அல்லது சேவைகளின் உற்பத்தியாளருக்கும் நிறுவனத்தில் இருந்து வெளிவரும் பொருட்களுக்கும் ஆக்கபூர்வமான தொடர்பை உருவாக்குகின்றன இப்போது அடையாள முத்திரைகளும் இந்த ஆக்கபூர்வமான தொடர்பைக் கொண்டிருக்கக் கூடும் என்பதால் தரத்தில் முதலீடு செய்ய ஒரு ஊக்கமும் இருந்தது இரண்டாவது நியாயம் என்னவென்றால் அடையாள முத்திரைகள் தகவல்களை வழங்குகின்றன பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகளை விற்கும் நிறுவனங்கள் போட்டி போடக்கூடிய ஒரு சந்தையில்ஒரு தயாரிப்பு பற்றிய தகவல்களை இன்னும் திறமையாகப் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உள்ளது எனவே ஒரு தயாரிப்பு தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கான சுருக்கெழுத்து வடிவம் போல அடையாள முத்திரைகள் ஆகின எனவே டாட்டா அல்லது சுசுகி அல்லது ஹோண்டா என்ற லோகோவை நீங்கள் காணலாம் மேலும் லோகோவைப் பார்த்து தயாரிப்பு குறித்த சில விஷயங்களை உடனடியாகக் கூறலாம் எனவே இது வாடிக்கையாளர்களுக்குத் தகவல் வழங்கப்படக் கூடிய வழியை மேம்படுத்தியது நாம் பின்னர் இந்துஸ்தான் யுனிலிவர் லிமிடெட் மற்றும் அமுல் இடையேயான மோதலைப் பார்ப்போம் அங்கு அடையாளக் குறி மூலம் வழங்கப்பட்ட தகவல்கள் இந்த இரண்டு நிறுவனங்களுக்கு இடையில் சர்ச்சைக்கு வழிவகுத்தன மூன்றாவது நியாயம் நியாயம் தொடர்பானது ஒரு வர்த்தகர் ஒரு முத்திரையுடன் ஆன தனது வணிகத்தின் ஆக்கப்பூர்வமான தொடர்பை உருவாக்கியவர் எனவே அத்தகைய தொடர்பின் நன்மைகளை அவர் அனுபவிப்பதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் அந்த நன்மைகளை வேறொருவர் அனுபவித்தால் சட்டம் தலையிட்டு அந்த நபரைத் தடுக்க வேண்டும் இத்துடன் தொடர்புடைய இன்னொன்றும் உள்ளது ஒரு வர்த்தகர் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு அடையாளத்தை பயன்படுத்தி நல்லெண்ணத்தையும் நற்பெயரையும் உருவாக்கி இருக்க மக்கள் மற்றொரு நபரின் பொருள்களை அந்த வர்த்தகரின் பொருள்களாக எண்ணித் தவறாக வழி நடத்தப்பட்டு விடக்கூடாது இது மக்களின் நலனுக்காக மட்டுமல்ல சந்தையின் நலனுக்காகவும் தான் எனவே இந்த அடையாள முத்திரைகளைப் பொருத்தவரை அதில் உள்ள நியாயம் என்னும் பகுதி எது தொடர்பானது என்றால் எந்த நபர் தனது உற்பத்திகள் மற்றும் சேவைகள் அவரது வணிக நிறுவனம் மற்றும் அதன் அடையாள முத்திரை ஆகியவற்றுக்கு இடையில் ஒரு தொடர்பைக் கொண்டு வந்தாரோ அவர் அந்தத் தொடர்பின் நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்பதே எனவே வர்த்தக முத்திரைகள் என்பவை இரண்டு வழிகளில் பாதுகாக்கப் படலாம் என்பதை நாம் பார்த்தோம் ஒரு பதிவு மூலம் நீங்கள் வர்த்தக முத்திரைகளை பாதுகாக்க முடியும் மேலும் பதிவு செய்யப்பட்ட வர்த்தக முத்திரையை நீதிமன்றத்தின் முன் செயல்படுத்த முடியும் வர்த்தக முத்திரைகள் கடத்தி விடுதல் நிவாரணம் என்ற பொதுச் சட்டம் வழங்கும் நிவாரணத்தின் மூலமும் பாதுகாக்கப்படலாம் எனவே கடத்தி விடுதல் நிவாரணம் என்பது பதிவு செய்யப்படாத வர்த்தக முத்திரைகளைப் பாதுகாக்கும் ஒரு வழியாகும் ஆனால் அதற்கு நீங்கள் நல்லெண்ணத்தையும் நற்பெயரையும் ஆதாரமாகக் காட்ட வேண்டும்